கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இன்டெர்நெட் ப்ரோடோகால் குறித்த பாடத்திற்கு மீண்டும் வாருங்கள் ஆகவே கடைசி வகுப்பில் TCP இணைப்பு ஸ்தாபனத்தின் விவரங்களை நாம் ஆராய்ந்தோம் இப்போது இந்த குறிப்பிட்ட வகுப்பில் அனுப்புநரின் பக்கத்தில் அனுப்புநர் விகிதங்களின் விகிதங்களை நிர்வகிக்க TCP ஆல் பயன்படுத்தப்படும் புலோ கன்ட்ரோல் வழிமுறையான TCP இன் கூடுதல் விவரங்களை நாம் ஆராய்வோம் இந்த புலோ கன்ட்ரோல் வழிமுறையுடன் தொடர்புடைய வெவ்வேறு டைமர்கள் மற்றும் அந்த டைமர்களுக்கு நீங்கள் சரியான மதிப்பை எவ்வாறு அமைக்கிறீர்கள் என பார்ப்போம் சரி புலோ கன்ட்ரோல் வழிமுறையுடன் தொடங்குவோம் ஆகவே TCPடி பி ஒரு நெகிழ் சாளர புலோ கன்ட்ரோல் அல்கோரிதம் இதனுடன் go back N ARQ கொள்கைக்குத் திரும்ப பயன்படுத்துகிறது அங்கே நேரம் இருந்தால் உங்கள் அனுப்புநர் சாளரத்திற்குள் இருக்கும் எல்லா தரவையும் மீண்டும் அனுப்பலாம் ஆகவே யோசனை இது போன்ற ஒரு மிக எளிமையான கருத்தில் அதன் அடுத்தடுத்த எண் 0 க்குத் தொடங்குங்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆகவே 0 என்பது ஆரம்ப வரிசை எண் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாறாக விளக்கத்திற்காக இந்த வரிசை எண்ணை 0 எனப் பயன்படுத்துகிறோம் ஆனால் இது இணைப்பு ஸ்தாபனத்தின் ஹான்ஸேக்கிங் கட்டத்தின் போது நிறுவப்பட்ட ஆரம்ப வரிசை எண்ணிலிருந்து தொடங்குவோம் ஆகவே இங்கே வரிசை எண் போன்றது அது வரிசை எண் என்றால் நாம் இங்கு பேசும் வரிசை எண் கடைசியாக நிறுவப்பட்ட ஆரம்ப வரிசை ஆகவே விளக்கத்தின் எளிமைக்காக நாம் வரிசை எண் 0 உடன் தொடங்குகிறோம் ஆகவே நாம் பார்ப்போம் வரிசை எண் 0 உடன் தொடங்குங்கள் இந்த கட்டத்தில் பயன்பாடு டிரான்ஸ்போர்ட் லேயர் இடையகத்தில் 2 kB எழுதுகிறது டிரான்ஸ்போர்ட் லேயர் இடையகத்தில் பயன்பாடு 2 kB எழுதும்போது நீங்கள் 2 kB தரவை அனுப்புகிறீர்கள் மேலும் வரிசை எண் 0 உடன் 2 kB தரவை அனுப்புகிறீர்கள் ஆகவே ஆரம்பத்தில் இது ரிசீவர் இடையகமாகும் ஆகவே ரிசீவர் இடையகமானது 4 kB தரவை வைத்திருக்கும் ஆகவே நீங்கள் அதைப் பெற்றவுடன் ரிசீவர் பஃபர் அதை நன்றாகச் சொல்கிறது அதற்கு 2 kB தரவைப் பெற வேண்டும் ஆகவே இது 2 kB தரவை மட்டுமே கொண்டுள்ளது அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இது 2048 என்ற ஒப்புதல் எண்ணுடன் திருப்பி அனுப்புகிறது 2kB என்பது 2048 பைட்டுகளுக்கு சமம் ஆகவே நாம் பைட் வரிசை எண்ணைப் பயன்படுத்துகிறோம் இது ஒரு ஒப்புதலை அனுப்புகிறது 2048 மற்றும் சாளர அளவு 2048 ஐக் கொண்டுள்ளது ஆகவே இது 2 kB கூடுதல் தரவை வைத்திருக்க முடியும் ஆகவே இந்த கட்டத்தில் மீண்டும் பயன்பாடு 2 kB எழுதும் ஆகவே பயன்பாடு 2 kB எழுதும் போது நீங்கள் 2 kB தரவை அனுப்புகிறீர்கள் மேலும் தரவுகளை 2048 முதல் தொடங்கும் வரிசை எண்ணுடன் அனுப்புகிறது இது பெறுநரால் பெறப்படுகிறது ஆகவே அதை ரிசீவர் பெற்றவுடன் இங்கே நீங்கள் ஏற்கனவே 2 kB தரவை அனுப்பியுள்ளீர்கள் என முன்னர் விளம்பரப்படுத்தப்பட்ட சாளர அளவு 2048 ஆக இருந்தது ஆகவே அனுப்புநர் இந்த இடத்திலிருந்து தடுக்கப்படுகிறார் ஏனெனில் அனுப்புநர் ஏற்கனவே ரிசீவர் வைத்திருக்கக்கூடிய முழு இடையக இடத்தையும் பயன்படுத்தியுள்ளார் அனுப்புநர் மேலும் தரவை அனுப்ப முடியாது ஆகவே இந்த கட்டத்தில் அனுப்புநர் தடுக்கப்படுகிறார் ஆகவே இந்த 2 kB தரவைப் பெற்ற பிறகு ரிசீவர் இடையகம் நிரம்பும் ஆகவே ரிசீவர் 4096 பைட்டுகள் வரை பெற்றுள்ளதாகவும் சாளரத்தின் அளவு 0 என்றும் ஒரு ஒப்புதலை அனுப்புகிறது ஆகவே இதற்கு மேல் தரவைப் பெற முடியாது ஆகவே அனுப்புநர் இந்த இடத்தில் தடுக்கப்படுகிறார் இப்போது இந்த கட்டத்தில் பயன்பாடு இடையகத்திலிருந்து 2 kB தரவைப் படிக்கிறது பயன்பாடு பஃப்பரிலிருந்து 2 kB தரவைப் படித்தவுடன் இது இந்த முதல் 2 kB ஐப் படித்தது ஆகவே மீண்டும் இந்த முதல் 2 kB நிரம்பியது ஆகவே முதல் 2 kB நிரம்பியதும் ரிசீவர் மீண்டும் ஒரு ஒப்புதலை அனுப்புகிறது ஒப்புதல் எண் 4096 ஆக இருந்தது ஆனால் அது முன்பு இருந்ததாக இருந்தது அதனால் சாளரத்தின் அளவு இப்போது 0 முதல் 2048 வரை மாறுகிறது ஆகவே இது மேலும் 2 kB ஐப் தரவைப் பெறலாம் ஆகவே ஒரு முறை அனுப்புநர் பெறுநர்கள் திருப்பி அனுப்புபவர் தடுக்கும் கட்டத்திலிருந்து வெளியே வந்து அனுப்புநர் தடுக்கும் கட்டத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அனுப்புநர் 2 kB வரை கூடுதல் தரவை அனுப்பலாம் ஆகவே இந்த கட்டத்தில் அனுப்புநர் 1 kB தரவை வரிசை எண் 4096 உடன் அனுப்புகிறார் ஆகவே 1 kB ரிசீவரால் பெறப்படுகிறது அது பஃப்பரில் வைக்கப்படுகிறது மேலும் இது 1 kB இலவசத்தைக் கொண்டுள்ளது ஆகவே பெறுநர் ஒரு ஒப்புதலை அனுப்ப விரும்பினால் அந்த ஒப்புதல் எண்ணில் அது பெற்ற ஒப்புதல் எண்ணை 4096 மற்றும் 1024 ஆகப் பயன்படுத்தும் வரிசை மற்றும் இந்த சாளர அளவு 1 kB ஆக உள்ளது சாளர அளவு 1024 ஆக உள்ளது ஆகவே அந்த ஒப்புதல் அது அனுப்புநருக்கு திருப்பி அனுப்பும் ஆகவே அந்த வழியில் முழு நடைமுறையும் தொடர்கிறது அனுப்புநர் சில தரவை அனுப்பும் போதெல்லாம் இந்த கட்டத்தில் அனுப்புநர் இது 2 kB தரவின் சில தரவை அனுப்பியுள்ளார் அனுப்புநர் இடையகத்தில் 2 kB தரவு அந்த ஒப்புதலைப் பெறும் வரை இன்னும் உள்ளது இந்த ஒப்புதல் இழந்தால் அந்த கோ பேக் என் கொள்கையின் அடிப்படையில் அனுப்புநர் இடையகத்தில் இருந்த இந்த 2 kB தரவை முழுவதுமாக மீண்டும் அனுப்பும் ஆகவே இந்த நெகிழ் சாளர நெறிமுறையை கோ பேக் என் கொள்கையுடன் கருத்தில் கொண்டு வழிமுறை மிகவும் எளிது ஆனால் அதில் சில தந்திரங்கள் உள்ளன அந்த தந்திரங்களை ஆராய்வோம் முதலில் டெல்நெட் என்று அழைக்கப்படும் ஒரு பயன்பாட்டைக் கவனியுங்கள் உங்களில் எத்தனை பேர் டெல்நெட்டைப் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்று எனக்குத் தெரியவில்லை ஆகவே டெல்நெட் என்பது ஒரு சேவையகத்துடன் தொலைநிலை இணைப்பை உருவாக்குவதற்கான ஒரு பயன்பாடாகும் ஆகவே இந்த டெல்நெட் பயன்பாட்டின் மூலம் நீங்கள் ஒரு சேவையகத்திற்கு தொலைநிலை சேவையக தொலை இணைப்பை உருவாக்கி அதன் மேல் கமாண்ட்களை இயக்கலாம் ஆகவே நீங்கள் ஒரு சேவையகத்துடன் இந்த தொலை இணைப்பை உருவாக்கி அதில் உள்ள கமாண்ட்களை இயக்கும் போதெல்லாம் நீங்கள் "ls" என்று எழுதியுள்ளீர்கள் என்று சொல்லுங்கள் லினக்ஸ் கமாண்ட் ls தற்போதைய கோப்புறையில் உள்ள அனைத்து வழிமுறைகளையும் பட்டியலிட வேண்டும் ஆகவே அந்த ls கமாண்ட்யை நெட்வொர்க் வழியாக சேவையக பக்கத்திற்கு அனுப்ப வேண்டும் ஏனெனில் நீங்கள் செய்த டெல்நெட்டைப் பயன்படுத்தி தொலைநிலை இணைக்கலாம் ஆகவே இந்த டெல்நெட் இணைப்பு இதுபோன்ற ஒவ்வொரு விசை அழுத்தத்திலும் செயல்படுகிறது மிக மோசமான நிலையில் அனுப்பும் டி பி என்டிட்டி ஒரு கேரக்டர் வரும்போதெல்லாம் டி பி அது 21 பைட் டி பி பிரிவை உருவாக்குகிறது அங்கு 20 பைட்டு ஹெட்டெரில் உள்ள தரவு 1 பைட் பி பிரிவு ஹெட்டெர் 20 பைட் நீளமானது ஆனால் டெல்நெட் தரவை சேவையக பைட்டுக்கு பைட் மூலம் அனுப்புகிறது ஆகவே கிளையன்ட் பக்கத்தில் உள்ள டெல்நெட் பயன்பாடு 1 பைட் தரவைப் பெற்றுள்ளது மேலும் 1 பைட் தரவு ஒரு டி பி பிரிவின் உதவியுடன் அனுப்ப முயற்சிக்கிறது ஆகவே அந்த டி பி பிரிவில் என்ன நடக்கும் டி பி பிரிவு பக்கத்தில் 20 பைட் ஹெட்டெர் மற்றும் 1 பைட் தரவு மட்டுமே இருக்கும் ஆகவே உங்களிடம் உள்ள மேல்நிலை அளவு என்ன என்பதை நீங்கள் சிந்திக்கலாம் ஆகவே அந்த 21 பைட் பாக்கெட் பாக்கெட் அல்லது 1 பைட் பிரிவைக் கொண்டு நீங்கள் 1 பைட் தரவை மட்டுமே அனுப்புகிறீர்கள் இந்த பிரிவுக்கு பயன்பாடு 1 பைட்டைப் படிக்கும்போது மற்றொரு ACK மற்றும் சாளர புதுப்பிப்பு அனுப்பப்படும் ஆகவே பயன்பாடு 1 பைட் மற்றும் பயன்பாடு ஒரு ஒப்புதலை திருப்பி அனுப்புகிறது என்று படிக்கிறது ஆகவே இது அலைவரிசையை பெருமளவில் வீணாக்குகிறது நீங்கள் எந்தவொரு முக்கியமான தரவையும் சேவையக பக்கத்திற்கு அனுப்பவில்லை மாறாக நீங்கள் மிகக் குறைந்த அளவிலான தரவுகளையும் ஹெட்டெர்கள் காரணமாக அதிக அளவு வளங்களையும் பயன்படுத்துகிறீர்கள் ஆகவே இந்த சிக்கலை தீர்க்க தாமதமான ஒப்புதல் எனப்படும் கருத்தை நாம் பயன்படுத்துகிறது ஆகவே ஒப்புதல் தாமதமாகிவிட்டால் அந்த இடைவெளியில் இன்னும் சில தரவு பாக்கெட்டுகளைப் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் ஒப்புதல் மற்றும் சாளர புதுப்பிப்புகளை 500 மில்லி விநாடி வரை தாமதப்படுத்துகிறீர்கள் ஆகவே டெல்நெட் பயன்பாட்டிலிருந்து நீங்கள் ஒரு கேரக்டர் பெறும்போதெல்லாம் அதை உடனடியாக அனுப்ப வேண்டாம் என்று அது கூறுகிறது TCP இல் முன்னிருப்பாக 500 மில்லி விநாடி ஆகும் குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கை என்னவென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் சில தரவைப் பெறலாம் மேலும் நீங்கள் ஒரு பாக்கெட்டை அனுப்ப முடியும் அங்கு 20 பைட் ஹெட்டெர்டன் 1 பைட்டுக்கு மேல் தரவு இருக்கும் இருப்பினும் இந்த விஷயத்தில் அனுப்புநர் விரும்பினால் இன்னும் பல குறுகிய தரவு பிரிவுகளை அனுப்ப முடியும் ஆகவே நீங்கள் அனுப்பியவருக்கு ஒப்புதல் ஒப்புதலை அனுப்பும்போதெல்லாம் ஒப்புதலை தாமதமாக அனுப்புகிறீர்கள் நீங்கள் ஒப்புதலை தாமதப்படுத்துகிறீர்கள் அதாவது நீங்கள் எந்த உடனடி ஒப்புதலையும் அனுப்பவில்லை ஒரு அனுப்புநர் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அனுப்புநருக்கு கிடைக்கக்கூடிய இடையக இடத்துடன் ஒப்புதல் கிடைக்காவிட்டால் அனுப்புநர் இனி தரவை அனுப்ப மாட்டார் ஆகவே அனுப்புநரிடமிருந்து போதுமான தரவு கிடைக்கும் போதெல்லாம் அது பெறுநரிடம் போதுமான இடத்தைக் கொண்டிருக்கும் என்று ரிசீவர் காத்திருந்து கொண்டே இருங்கள் அது மட்டுமே அந்த ஒப்புதலை அனுப்புநருக்கு திருப்பி அனுப்பும் ஆகவே பெறுநருக்கு மேலதிக தரவை அனுப்புவதைத் தடுக்க பெறுநருக்கு உடனடி ஒப்புதலை அனுப்புவதில்லை சரி இப்போது எங்களுக்கு மற்றொரு வழிமுறை உள்ளது ஆகவே முந்தைய வழக்கில் தாமதமான ஒப்புதலுடன் நாம் அதைக் கண்டிருக்கிறோம் நீங்கள் அனுப்புநருக்கு ஒப்புதலை அனுப்பாவிட்டால் அனுப்புநர் மேலதிக தரவுகளை அனுப்ப மாட்டார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் அனுப்புநர் அந்த அனுப்புநருக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை இது டெல்நெட் பயன்பாட்டிலிருந்து தரவைப் பெறும் போதெல்லாம் அது உடனடியாக தரவை அனுப்பும் இப்போது அனுப்புநர்கள் இந்த வகையான சிறிய பாக்கெட்டுகள் அல்லது சிறிய பிரிவுகளை அனுப்புவதைத் தடுக்க நாகலின் அல்கோரிதம் Nagles algorithm வழிமுறையின் கருத்தை நாம் பயன்படுத்துகிறோம் இது என்ன தரவு அனுப்பியவருக்கு சிறிய துண்டுகளாக வரும்போது முதல் பகுதியை அனுப்பவும் மீதமுள்ள ஒப்புதலின் முதல் மீதமுள்ள அனைத்தையும் இடையகப்படுத்தவும் என்று நாகலின் அல்கோரிதம் கூறுகிறது ஆகவே அது அப்படியே நீங்கள் ஒரு சிறிய தரவு பிரிவு அல்லது ஒற்றை பைட்டுகளை நீங்கள் பைட் A ஐப் பெற்றுள்ளீர்கள் அனுப்புநரிடமிருந்து அந்த பைட் A ஐ அனுப்புகிறீர்கள் இது அனுப்புநர் என்றும் இது உங்கள் பெறுநர் என்றும் கூறுங்கள் அனுப்புநரிடமிருந்து ஒப்புதலைப் பெறும் வரை நீங்கள் அடுத்தடுத்த எழுத்துக்கள் A B C D ஐத் தொடர்கிறீர்கள் ஆகவே இங்குள்ள நம்பிக்கை என்னவென்றால் நீங்கள் இணையத்தில் சில குறுகிய பாக்கெட்டுகளை அனுப்பும் போதெல்லாம் நீங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பல குறுகிய பாக்கெட்டுகளை அனுப்பவில்லை அதாவது நீங்கள் பாக்கெட் ஏ பாக்கெட் பி பி பிரிவு ஏ பிரிவு பி பிரிவு சி போன்ற பாக்கெட் சி நெட்வொர்க்கில் அனுப்பவில்லை மாறாக ஒரு குறுகிய பாக்கெட் மட்டுமே நெட்வொர்க்கில் நிலுவையில் இருக்கும் ஆகவே அந்த நேரத்தில் இந்த பாக்கெட்டுக்கான ஒப்புதலைப் பெறுவீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பு என்னவென்றால் அனுப்புநர் இடையகத்தில் பல கேரக்டர்க்ளைப் பெறுவீர்கள் அனுப்புநர் இடையகத்தில் நீங்கள் பல பிற இடையக கேரக்டர்க்ளைப் பெறும்போதெல்லாம் அவற்றை ஒன்றாக இணைத்து ஒரு பகுதியை உருவாக்கி நெட்ஒர்க்த்தில் அனுப்பலாம் நாகேலின் அல்கோரிதம்Nagles algorithm நாம் எப்போதும் பயன்படுத்த விரும்புகிறோம் என்ற கேள்வி இங்கே வருகிறது ஏனெனில் நாகலின் அல்கோரிதம் வேண்டுமென்றே பரிமாற்ற தாமதத்தை அதிகரிக்கிறது ஆகவே நீங்கள் டெல்நெட் பயன்பாட்டைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் நாக்லின் அல்கோரிதம் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் பயன்பாட்டிற்கான உங்கள் மறுமொழி நேரம் மெதுவாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் எதையாவது தட்டச்சு செய்கிறீர்கள் என்றாலும் முந்தைய குறுகிய பாக்கெட்டுக்கான ஒப்புதலைப் பெறாவிட்டால் அந்த ஒற்றை பைட்டை சேவையக பக்கத்தில் அடைய TCP தடுக்கிறது அதனால்தான் தாமத உணர்திறன் பயன்பாட்டிற்கு நாகலின் அல்கோரிதம் பயன்படுத்த விரும்பவில்லை இங்கே மற்றொரு சுவாரஸ்யமான அவதானிப்பு உள்ளது நீங்கள் நாக்லின் அல்கோரிதம் தாமதமாக ஒப்புதலையும் செயல்படுத்தினால் என்ன நடக்கும் நாக்லின் அல்கோரிதம் வழிமுறையில் அனுப்புநர் ஒப்புதலுக்காகக் காத்திருக்கிறார் அனுப்புநர் ஒரு சிறிய பாக்கெட் அல்லது ஒரு சிறிய பகுதியை அனுப்பியுள்ளார் மேலும் அனுப்புநர் ஒப்புதலுக்காகக் காத்திருக்கிறார் ஆனால் பெறுநர் அந்த ஒப்புதலைத் தாமதப்படுத்துகிறார் இப்போது பெறுநர் ஒப்புதலை தாமதப்படுத்தினால் அனுப்புநர் அந்த ஒப்புதலுக்காக காத்திருக்கிறார் ஆகவே அனுப்புநர் ஸ்டார்வேஷனக்குச் செல்லக்கூடும் மேலும் பயன்பாட்டிலிருந்து பதிலைப் பெறுவதில் உங்களுக்கு கணிசமான அளவு அல்லது கணிசமான அளவு தாமதம் இருக்கலாம் ஆகவே அதனால்தான் நீங்கள் நாக்லின் அல்கோரிதம் தாமதமாக ஒப்புதலையும் செயல்படுத்தினால் அது ஒரு சூழ்நிலையில் ஏற்படக்கூடும் அங்கு நீங்கள் ஸ்டார்வேஷனயால்starvation பயன்பாட்டில் இருந்து மெதுவாக பதிலளிக்கும் நேரத்தை அனுபவிக்கலாம் ஆகவே பரந்த பொருளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை தாமதமாக ஒப்புக்கொள்கிறீர்களா சிறிய சாளர புதுப்பிப்புகளை அனுப்புவதற்கு ரிசீவரைத் தடுக்கிறீர்கள் அனுப்புநர் பஃப்பரில் அனுப்புநர் இன்னும் சில தரவுகளைக் குவிப்பார் என்ற எதிர்பார்ப்புடன் ரிசீவர் பக்கத்தில் இந்த ஒப்புதலை நீங்கள் தாமதப்படுத்துகிறீர்கள் மேலும் இது ஒரு சிறிய பகுதியை விட பெரிய பகுதியை அனுப்ப முடியும் அதேசமயம் நாகிலின் அல்கோரிதம்Nagle's algorithm பொறுத்தவரையில் ஒரு சிறிய பிரிவின் ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் பயன்பாடு அனுப்புநர் இடையகத்திற்கு இன்னும் சில தரவை எழுதும் மேலும் இவை இரண்டும் சேர்ந்து ஸ்டார்வேஷன கிடக்கும் ஆகவே தாமதமான ஒப்புதல் மற்றும் நாக்லின் அல்கோரிதம்Nagle's algorithm முழுவதுமாக செயல்படுத்த நாம் விரும்பவில்லை ஆகவே ஒரு சாத்தியமான தீர்வு வருகிறது இந்த சாளர புதுப்பிப்பு செய்தியில் உள்ள மற்றொரு சிக்கல் இதை நாம் வேடிக்கையான சாளர சின்ரோம் என்று அழைக்கிறோம் ஆகவே வேடிக்கையான சாளர சின்ரோம் என்றால் என்ன என்று பார்ப்போம் ஆகவே அந்தத் தரவு பெரிய தொகுதியில் அனுப்பும் டி பி நிறுவனத்திற்கு அனுப்பப்படுவது போன்றது ஆனால் ரிசீவர் பக்கத்தின் கீழ் ஒரு ஊடாடும் பயன்பாடு ஒரு நேரத்தில் ஒரு பைட்டை மட்டுமே தரவைப் படிக்கிறது ஆகவே அது அப்படியே உள்ளது நீங்கள் ரிசீவர் பக்கத்தைப் பார்த்தால் ரிசீவர் இது ரிசீவர் பஃபர் என்று கூறுகிறது ஆகவே அனுப்பும் பயன்பாடு 10 எம் எஸ் என்ற விகிதத்தில் தரவை அனுப்புகிறது அனுப்புநருக்கு அனுப்ப நிறைய தரவு உள்ளது ஆனால் நீங்கள் ரிசீவர் பக்கத்தில் ஒருவித ஊடாடும் பயன்பாட்டை இயக்குகிறீர்கள் ஆகவே இது ஒரு நேரத்தில் 1 kB வீதம் அல்லது ஒரு நேரத்தில் 1 பைட் போன்ற மிக மெதுவான விகிதத்தில் தரவைப் பெறுகிறது ஒரு நேரத்தில் 1 பைட்டில் இங்கே எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டது இப்போது அது நடந்தால் இது ஒரு வகையான பிரச்சினை ஆரம்பத்தில் ரிசீவர் பஃபர் நிரம்பும்போது ரிசீவர் பஃபர் நிரம்பியிருப்பதாகக் கூறுங்கள் இதனால் நீங்கள் அனுப்பியவருக்கு ஒரு ஒப்புதலை அனுப்புகிறீர்கள் அதற்கான ஒப்புதலுக்கான எண்ணை சாளர மதிப்பைத் தொடர்ந்து 0 எனக் கூறுகிறீர்கள் ஆகவே அனுப்புநர் இங்கே தடுக்கப்படுகிறார் இப்போது பயன்பாடு 1 பைட் தரவைப் படிக்கிறது கணம் பயன்பாடு 1 பைட் தரவைப் படிக்கிறது இடையகத்தில் உங்களுக்கு இலவச இடம் உள்ளது இப்போது சொல்லுங்கள் பெறுநர் சாளர அளவு 1 என்று கூறி அனுப்புநருக்கு மற்றொரு ஒப்புதலை அனுப்புகிறார் ஆகவே இந்த சாளர அளவு சிறிய சாளர அளவு விளம்பரத்தை அனுப்புநருக்கு அனுப்பினால் அனுப்புநர் என்ன செய்வார் அனுப்புநர் 1 பைட் தரவை மட்டுமே அனுப்புவார் அந்த 1 பைட் தரவோடு 1 பைட் தரவை அனுப்பியதும் மீண்டும் ரிசீவர் பஃபர் நிரம்பும் ஆகவே இது ஒரு சுழற்சியில் மாறும் மேலும் 1 பைட்டின் இந்த சாளர புதுப்பிப்பு செய்தி காரணமாக அனுப்புநர் ஒவ்வொரு சாளர புதுப்பிப்பு செய்தியுடனும் 1 பைட் பிரிவை அனுப்ப ஆசைப்படுகிறார் ஆகவே இது மீண்டும் மீண்டும் நாம் விவாதித்த அதே சிக்கலை உருவாக்குகிறது நீங்கள் பல சிறிய பகுதிகளை ஒன்றன்பின் ஒன்றாக அனுப்புகிறீர்கள் அந்த பல சிறிய பிரிவுகளை அனுப்ப நாம் விரும்பவில்லை ஏனென்றால் இது நெட்ஒர்க் கண்ணோட்டத்தில் இதுபோன்ற குறிப்பிடத்தக்க மேல்நிலைகளைக் கொண்டுள்ளது எந்தவொரு அர்த்தமுள்ள தரவையும் ரிசீவர் உட்கொள்ளலுக்கு மாற்றாமல் இது ஒரு பெரிய அளவிலான அலைவரிசையை கருதுகிறது ஆகவே இந்த சிக்கலை தீர்க்க கிளார்க் முன்மொழியப்பட்ட ஒரு தீர்வு எங்களிடம் உள்ளது அதை கிளார்க் தீர்வு என்று அழைக்கிறோம் ஆகவே கிளார்க் தீர்வு 1 பைட்டுக்கு சாளர புதுப்பிப்பை அனுப்ப வேண்டாம் என்று கூறுகிறது ரிசீவர் பஃப்பரில் போதுமான இடம் கிடைக்கும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள் ரிசீவர் பஃப்பரில் போதுமான இடம் கிடைத்தவுடன் நீங்கள் மட்டுமே சாளர புதுப்பிப்பு செய்தியை அனுப்புகிறீர்கள் இப்போது போதுமான இடத்தின் வரையறை என்ன என்ற கேள்வி வருகிறது இது TCP செயல்படுத்தலைப் பொறுத்தது நீங்கள் சில இடையக இடத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் குறிப்பிட்ட சதவீத இடையக இடத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் அது கிடைத்தால் நீங்கள் மட்டுமே சாளர புதுப்பிப்பு செய்தியை அனுப்புநருக்கு அனுப்புகிறீர்கள் சரி இங்கே சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் அனுப்புநர் மற்றும் பெறுநரின் குறுகிய பகுதிகளை கண்ணாடி கையாளுவது இந்த நாகலின் அல்கோரிதம்Nagle's algorithm மற்றும் கிளார்க்கின் தீர்வு Clark's solution சில்லி விண்டோ சின்ரோம்க்கான திர்வாகும் அவை நாகலின் அல்கோரிதம்Nagle's algorithm மற்றும் முந்தைய வழக்குகளைப் போலவே பூரணமானவை தாமதமாக ஒப்புக்கொள்வது இங்கே நடக்காத ஒரு ஸ்டார்வேஷனயை உருவாக்கும் ஆகவே நாகேலின் அல்கோரிதம்Nagle's algorithm இது ஒரு நேரத்தில் TCP 1 பைட்டுக்கு தரவை அனுப்பும் பயன்பாட்டின் காரணமாக ஏற்படும் சிக்கலை தீர்க்கிறது ஆகவே அதை அனுப்புவது சிறிய பகுதிகளை அனுப்புவதற்கான விண்ணப்பத்தை தடுக்கிறது அதேசமயம் கிளார்க் தீர்வு இங்கே ஒரு நேரத்தில் 1 பைட்டின் சாளர புதுப்பிப்பை அனுப்புவதற்கான பயன்பாட்டைத் தடுக்கிறது ஆகவே ரிசீவர் டி பி லேயர் 1 பைட்டிலிருந்து தரவைப் பெறும் விண்ணப்பத்தைப் பெறுவது அதற்காக நீங்கள் உடனடி சாளர புதுப்பிப்பு செய்தியை அனுப்ப மாட்டீர்கள் அதற்கு சில விதிவிலக்குகள் உள்ளன இந்த நாகலின் அல்கோரிதம்Nagle's algorithm மற்றும் கிளார்க் தீர்வை நீங்கள் பயன்படுத்தும்போதெல்லாம் மீண்டும் இது பயன்பாட்டு பார்வையில் சிறிது தாமதத்தைக் கொண்டிருக்கும் பயன்பாட்டு மறுமொழி நேரம் இன்னும் மெதுவாக இருக்கும் ஏனென்றால் போதுமான தரவு திரட்டப்படுவதற்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் பின்னர் ஒரு பகுதியை மட்டுமே உருவாக்குங்கள் இதேபோல் ரிசீவர் பக்கத்தில் நீங்கள் பயன்பாட்டின் மூலம் போதுமான தரவைப் படிக்கக் காத்திருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் மட்டுமே சாளர புதுப்பிப்பு செய்தியை அனுப்புவீர்கள் இது பயன்பாட்டுக் கண்ணோட்டத்தில் இன்னும் சில அதிக பதிலளிப்பு நேரங்களைக் கொண்டிருக்கலாம் ஸ்டார்வேஷனயைப் போல அதிகமாக இருக்காது இது நாக்லின் அல்கோரிதம் மற்றும் தாமதமான ஒப்புதலுக்காக இருந்தது ஆனால் சில பயன்பாடுகள் சில நிகழ்நேர பயன்பாட்டிற்காக நாகலின் அல்கோரிதம் மற்றும் கிளார்க் தீர்வைத் தவிர்த்து தரவு உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் TCP ஹெட்டெர்ல் நீங்கள் PSH flag அமைக்கலாம் ஆகவே இந்த PSH flag தரவை உடனடியாக அனுப்ப உங்களுக்கு உதவும் இது பயன்பாட்டு தரப்பிலிருந்து கூடுதல் தரவுகளுக்காக காத்திருக்காமல் உடனடியாக ஒரு பகுதியை உருவாக்க அனுப்புநருக்கு தெரிவிக்க உதவும் ஆகவே நீங்கள் PSH flagயைப் பயன்படுத்துவதன் மூலம் மறுமொழி நேரத்தைக் குறைக்கலாம் இப்போது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் டி பியில் ஒழுங்கு பிரிவுகளை கையாளுதல் ஆகவே டி பி என்ன செய்கிறது TCP இடையக இடம் ஒழுங்கு பிரிவுகளுக்கு வெளியே மற்றும் முன்னோக்கி நகல் ஒப்புதல் ஆகவே இது டி பியின் ஒரு சுவாரஸ்யமான பகுதியாகும் ஆகவே டி பி என்ன செய்கிறது என்றால் நீங்கள் ஆர்டர் பிரிவில் சிலவற்றைப் பெறும்போதெல்லாம் நான் ஒரு ஆமாம் வரைய முயற்சிக்கிறேன் ஆகவே இது ரிசீவர் பஃபர் என்று சொல்ல முயற்சிக்கிறேன் ரிசீவர் பஃப்பரில் இந்த பிரிவைச் சொல்ல நாம் பெற்றுள்ளோம் ரிசீவர் இது 1024 என்று கூறுவதாகக் கூறுகிறது இது 1023 வரை பெற்றுள்ளது மேலும் இது 1024 இலிருந்து எதிர்பார்க்கிறது மேலும் 2048 என்று சொல்வதிலிருந்து வேறு ஏதாவது ஒன்றை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இப்போது இந்த வழக்கில் இந்த முந்தைய பிரிவைப் பெற்ற போதெல்லாம் அது 1024 என வரிசை எண்ணுடன் ஒப்புதலை அனுப்பியுள்ளது அதாவது பெறுநர் எதிர்பார்க்கிறார் மற்றும் பைட் 1024 இலிருந்து தொடங்குகிறது ஆனால் இது ஆர்டர் பிரிவில் இருந்து பெறப்பட்டது ஆகவே இது பஃப்பரில் அவுட் ஆர்டர் பிரிவை வைக்கும் ஆனால் இது மீண்டும் அதே வரிசை எண்ணுடன் ஒரு ஒப்புதலை அனுப்பும் இது வரிசை எண் 1024 ஐ இன்னும் எதிர்பார்க்கிறது ஆகவே இந்த ஒப்புதலை நாம் அதை நகல் ஒப்புதல் என்று அழைக்கிறோம் ஆகவே இது நகல் ஒப்புதல் அல்லது குறுகிய வடிவத்தில் DUPACK என்று அழைக்கப்படுகிறது ஆகவே இந்த DUPACK அனுப்புநரின் விண்ணப்பத்தை நாம் நன்றாக அறிவிப்போம் இந்த குறிப்பிட்ட ரிசீவர் 1024 முதல் பைட்டைப் பெறவில்லை ஆனால் அதற்குப் பிறகு வேறு சில பைட்டுகளைப் பெற்றுள்ளது பி கஞ்சசேன் கண்ட்ரோல் வழிமுறையின் வடிவமைப்பில் இது ஒரு முக்கியமான விளைவைக் கொண்டுள்ளது ஆகவே அடுத்த வகுப்பில் டி பி கஞ்சசேன் கண்ட்ரோல் வழிமுறை பற்றி விவாதிக்கும்போது இந்த விளைவுகளின் விவரங்களை நாம் ஆராய்வோம் ஆகவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு ரிசீவர் 0 1 2 பைட்டுகளைப் பெற்றுள்ளார் அது பைட்டுகள் 3 ஐப் பெறவில்லை பின்னர் அது பைட்டுகள் 4 5 6 7ஐப் பெற்றுள்ளது என்று சொல்லுங்கள் பி ஒப்புதல் எண் 2 உடன் ஒட்டுமொத்த ஒப்புதலை அனுப்புகிறது இது 2 பைட் வரை அனைத்தையும் ஒப்புக்கொள்கிறது ஆகவே இந்த நான்குக்கும் ஒருமுறை ஒப்புதல் எண் 3 உடன் ஒரு நகல் ACK கிடைத்தால் அது அடுத்த எதிர்பார்க்கப்படும் பைட் ஆகும் இது கஞ்சசேன் கண்ட்ரோல் அல்கோரிதம் தூண்டுகிறது இது அடுத்த வகுப்பில் உள்ள விவரங்களை நாம் கவனிக்கிறோம் அனுப்புநர் பைட் 3 ஐ மீண்டும் அனுப்புகிறார் ஆகவே அனுப்புநர் பைட் 3 ஐ மீண்டும் அனுப்பும் போதெல்லாம் நீங்கள் இங்கே பைட் 3 ஐப் பெற்றுள்ளீர்கள் ஆகவே நீங்கள் இங்கே பைட் 3 ஐப் பெற்ற தருணம் நீங்கள் பைட் 7 வரை அனைத்து பைட்டுகளையும் பெற்றுள்ளீர்கள் ஆகவே ஒப்புதல் எண் 8 உடன் மற்றொரு ஒட்டுமொத்த ஒப்புதலை அனுப்பலாம் அதாவது நீங்கள் 7 வரை அனைத்தையும் பெற்றுள்ளீர்கள் இப்போது பைட் 8 ஐ சரியாகப் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் TCP பல டைமர்களை செயல்படுத்துகிறது ஆகவே அந்த டைமர்களை விரிவாகப் பார்ப்போம் ஆகவே ஒரு முக்கியமான டைமர் இது TCP மறு பரிமாற்ற நேரம் அல்லது TCP ஆகும் இதை TCP RTO என்று குறுகிய வடிவத்தில் அழைக்கிறோம் ஆகவே இந்த மறு பரிமாற்ற நேரம் முடிந்தது புலோ கன்ட்ரோல் வழிமுறைக்கு உதவுகிறது ஆகவே ஒரு பிரிவு அனுப்பப்படும் போதெல்லாம் பிரிவு ஒப்புக் கொள்ளப்பட்டால் இந்த மறு பரிமாற்ற டைமர் தொடங்கப்படுகிறது டைமர் காலாவதியாகும் முன் பிரிவு ஒப்புக் கொள்ளப்பட்டால் டைமர் நிறுத்தப்படும் மற்றும் ஒப்புதல் வருவதற்கு முன்பு டைமர் காலாவதியானால் பிரிவு மீண்டும் பரிமாற்றம் செய்யப்படுகிறது ஆகவே நீங்கள் டைமரைத் தொடங்கிய அனுப்புநரின் பக்கத்திலிருந்து ஒரு பகுதியை அனுப்பியதும் நீங்கள் ஒப்புதலைப் பெற்றால் இந்த காலக்கெடுவிற்குள் சொல்லுங்கள் பின்னர் நேரம் முடிந்தவுடன் டைமரை மறுதொடக்கம் செய்யுங்கள் பின்னர் இந்த பகுதியை மீண்டும் அனுப்பவும் ஆகவே காலக்கெடு ஏற்படுகிறது நெட்வொர்க்கில் ஏதேனும் மோசமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது அதே நேரத்தில் கஞ்சேஷன் கண்ட்ரோல் வழிமுறையின் விவாதத்தின் போது நாம் விவாதிக்கும் கஞ்சேஷன் கண்ட்ரோல் அல்கோரிதம் இது தூண்டுகிறது ஆனால் அது இழந்த பகுதியை மீண்டும் அனுப்பும் ஆகவே அது காலக்கெடுவிற்குள் ஒப்புதலைப் பெறாவிட்டால் அந்த பிரிவு இழந்துவிட்டது என்று கருதுகிறது இப்போது இந்த மறுபயன்பாட்டு நேரத்திற்கு சரியான மதிப்பு எதுவாக இருக்கும் என்ற கேள்வி வருகிறது ஆகவே இந்த மறுபயன்பாட்டு நேரம் முடிந்ததை நீங்கள் எவ்வாறு கூறுவீர்கள் ஆகவே ஒரு சாத்தியமான தீர்வு என்னவென்றால் சுற்று பயண நேரத்தை மதிப்பிடுவது ஏனெனில் நீங்கள் ஒரு பகுதியை அனுப்பியுள்ளீர்கள் அதற்கான ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் ஆகவே நெட்வொர்க்கில் எல்லாம் நன்றாக இருந்தால் இந்த பிரிவு பரிமாற்றம் மற்றும் ஒப்புதல் பரிமாற்றம் ஒரு சுற்று பயண நேரம் எடுக்கும் ஆகவே இது எல்லாவற்றையும் பெறும் என்று எதிர்பார்க்கப்படும் ஒரு சுற்று பயண நேரம் ஆனால் நெட்வொர்க் தாமதம் மற்றும் ஏதோவொன்றின் காரணமாக ஆர்டிடியின் சில நேர்மறையான பெருக்கங்களுக்கு மறு பரிமாற்ற நேரத்தை நான் அமைப்பேன் அது N 2 3 ஆக இருக்கக்கூடிய சில n x RTT உங்கள் வடிவமைப்பு தேர்வின் அடிப்படையில் அது போன்றது ஆனால் கேள்வி என்னவென்றால் நீங்கள் RTTயை எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் ஏனெனில் உங்கள் நெட்வொர்க் உண்மையில் மாறும் மற்றும் இந்த RTT மதிப்பீடு டிரான்ஸ்போர்ட் லேயர் க்கு கடினம் ஆகவே டிரான்ஸ்போர்ட் லேயர் ஏன் கடினம் என்று பார்ப்போம் ஆகவே நாம் இதுபோன்ற ஒரு சதித்திட்டத்தை உருவாக்கினால் நாம் RTT சுற்று பயண நேரம் மற்றும் தரவு இணைப்பு லேயர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயர் ஆகியவற்றை சதி செய்ய முயற்சிக்கிறோம் ஆகவே வித்தியாசம் என்னவென்றால் தரவு இணைப்பு லேயர் விஷயத்தில் உங்களிடம் இரண்டு வெவ்வேறு முனைகள் உள்ளன அவை நேரடியாக இணைப்பு வழியாக இணைக்கப்பட்டுள்ளன ஆகவே இந்த இரண்டு வெவ்வேறு முனைகளும் இணைப்பு வழியாக நேரடியாக இணைக்கப்பட்டிருந்தால் ஆகவே செய்தியை அனுப்பவும் பதிலைத் திரும்பப் பெறவும் எவ்வளவு நேரம் ஆகும் ஆனால் உங்கள் நெட்வொர்க் லேயரைப் பொறுத்தவரை இரண்டு முனைகளுக்கிடையில் இந்த முழு இணையமும் பின்னர் மற்றொரு முனையும் உள்ளன பின்னர் நீங்கள் இந்த இறுதி ஹோஸ்டுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள் மற்றும் பதிலைத் திரும்பப் பெறுகிறீர்கள் என்றால் அதை மதிப்பிட முயற்சிக்கிறீர்கள் சராசரி சுற்று பயண நேரம் அது எடுக்கும் இப்போது இந்த சுற்று பயண நேரத்தை இந்த சுற்று பயண நேரத்தின் விநியோகத்தை நாம் சதி செய்தால் நீங்கள் இங்கே தரவு இணைப்பில் இருக்கும்போதெல்லாம் மாறுபாடு மிக அதிகமாக இல்லை என்பதைக் காண்போம் ஏனெனில் இது ஒற்றை இணைப்பு மற்றும் அந்த ஒற்றை இணைப்பில் மட்டுமே இந்த மாறும் தன்மை மிகக் குறைவு ஏனென்றால் நீங்கள் ஒரு நல்ல மதிப்பீட்டைச் செய்யக்கூடிய ஒரு இணைப்பிற்கு மாறும் தன்மை மிகக் குறைவு சராசரியை அந்த சராசரியுடன் எடுத்துக் கொண்டால் அந்த சுற்று பயண நேரத்தின் நல்ல மதிப்பீட்டை நாம் உங்களுக்கு வழங்குவோம் டிரான்ஸ்போர்ட் லேயர் விஷயத்தில் அது உண்மையல்ல ஏனென்றால் அனுப்புநருக்கும் பெறுநருக்கும் இடையில் இந்த இடைநிலை நெட்வொர்க்கிற்கு இடையில் நிறைய மாறுபாடுகள் உள்ளன ஆகவே உங்கள் சுற்று பயண நேரம் கணிசமாக வேறுபடுகிறது ஆகவே சுற்று பயண நேரத்தின் மாறுபாடு மிக அதிகமாக உள்ளது ஆகவே நீங்கள் சராசரியை எடுத்துக் கொண்டால் சராசரி ஒருபோதும் சரியான மதிப்பீட்டை உங்களுக்கு வழங்காது அது சரியாக நடக்கக்கூடும் உண்மையான மதிப்பு இங்கே எங்காவது விழும் மற்றும் சராசரியிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க விலகல் உள்ளது RTT மதிப்பீட்டைக் கருத்தில் கொண்டு மீள்பார்வை நேரத்தை நீங்கள் அமைத்தால் நீங்கள் சில மோசமான RTOக்களைப் பெறுவீர்கள் ஆகவே இங்கே தீர்வு என்னவென்றால் நெட்வொர்க் செயல்திறனின் தொடர்ச்சியான அளவீட்டின் அடிப்படையில் காலக்கெடு இடைவெளியைத் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளும் dynamic அல்கோரிதம் ப் பயன்படுத்துகிறீர்கள் ஆகவே நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் ஆகவே 1988 ஆம் ஆண்டில் முன்மொழியப்பட்ட ஜேக்கப்சன் அல்காரிதம் எனப்படும் ஒன்றை TCP ஆகவே ஜேக்கப்சன் அல்காரிதம் கூறுகிறது ஒவ்வொரு இணைப்பிற்கும் TCP பராமரிக்கிறது SRTT என அழைக்கப்படுகிறது முழு வடிவம் மென்மையான சுற்று பயண நேரம் ஆகும் இது இலக்குக்கான சுற்று பயண நேரத்தின் சிறந்த தற்போதைய மதிப்பீடாகும் இப்போது உங்கள் பிரிவு நீங்கள் ஒரு பகுதியை அனுப்பும் போதெல்லாம் ஒரு டைமரைத் தொடங்குங்கள் ஆகவே இந்த டைமருக்கு இரண்டு வெவ்வேறு நோக்கங்கள் உள்ளன இது உங்களைப் போலவே காலக்கெடுவைத் தூண்டுவதற்குப் பயன்படுத்தப்படலாம் அதே நேரத்தில் ஒப்புதலைப் பெற எவ்வளவு நேரம் ஆகும் என்பதைக் கண்டறியவும் பயன்படுத்தலாம் ஆகவே நீங்கள் அனுப்பிய செய்தியை அனுப்பியதாகச் சொல்லும்போதெல்லாம் இது அனுப்புநர் என்று சொல்லுங்கள் இதுதான் நீங்கள் பிரிவை அனுப்பிய ரிசீவர் நீங்கள் டைமரைத் தொடங்கினீர்கள் ஆகவே டைமர் கடிகாரம் துடிக்கும் ஆகவே நீங்கள் இங்கே ஒப்புதலைப் பெற்றால் இந்த கட்டத்தில் இந்த டைமர் இங்கே நின்றுவிடுகிறது இந்த வேறுபாடு உங்களுக்கு சுற்று பயண நேரத்தின் மதிப்பீட்டை வழங்கும் ஆனால் நீங்கள் இந்த ஒப்புதலைப் பெறவில்லை எனில் சிறிது நேரம் முடிந்ததும் இந்த டைமர் காலாவதியானது இங்கே மற்றும் டைமர் காலாவதியானதும் நீங்கள் பகுதியை மீண்டும் அனுப்புகிறீர்கள் ஆகவே ஒரே டைமரை இரண்டு வெவ்வேறு நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தலாம் ஆகவே நீங்கள் ஒரு ஒப்புதலைத் திரும்பப் பெற்றால் நேரத்தை அளவிடுகிறீர்கள் மேலும் நீங்கள் SRTT ஐ பின்வருமாறு புதுப்பிக்கிறீர்கள் ஆகவே SRTT இந்த அளவிடப்பட்ட மதிப்பின் முந்தைய மதிப்பீடான SRTT பிளஸ் 1 மைனஸ் ஆல்பாவின் சில alpha மடங்குகளாக இருக்கும் ஆகவே இந்த வழிமுறை இந்த அல்கோரிதம் நாம் அதிவேகமாக எடையுள்ள நகரும் சராசரி அல்லது EWMA என்று அழைக்கிறோம் இப்போது alpha என்பது ஒரு மென்மையான காரணியாகும் இது பழைய மதிப்புகளை எவ்வளவு விரைவாக மறந்துவிடுகிறது என்பதை தீர்மானிக்கிறது பொதுவாக டி பி ஜேக்கப்சன் இந்த ஆல்பாவை 7 ஆல் 8 மதிப்பாக அமைத்தால் இப்போது இந்த EWMA வழிமுறை போன்ற சிக்கல் உள்ளது நீங்கள் SRTT இன் நல்ல மதிப்பைக் கொடுத்தாலும் கூட பொருத்தமான RTO ஐத் தேர்ந்தெடுப்பது என்பது அற்பமானது TCPயின் ஆரம்ப செயலாக்கம் SRTTயின் இரண்டு மடங்குக்கு சமமான RTOவைப் பயன்படுத்தியது ஆனால் இன்னும் குறிப்பிடத்தக்க அளவு மாறுபாடு உள்ளது என்பதைக் கண்டறிந்துள்ளது ஆ நடைமுறை அனுபவத்திலிருந்து மக்கள் ஒரு நிலையான மதிப்பு RTOவின் இந்த நிலையான மதிப்பு இது மிகவும் நெகிழ்வானது ஏனெனில் மாறுபாடு அதிகரித்தபோது பதிலளிக்கத் தவறிவிட்டது ஆகவே உங்கள் ஆர்டிடியில் அளவிடப்பட்ட RTT மதிப்பிடப்பட்ட RTTயிலிருந்து அதிக விலகலைக் கொண்டிருந்தால் நீங்கள் மோசமான RTOவைப் பெறுவீர்கள் ஆகவே உங்கள் RTT ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் சிக்கலுக்கு வழிவகுக்கும் ஆகவே இது பொதுவாக அதிக சுமையில் நிகழ்கிறது ஆகவே உங்கள் நெட்ஒர்க் சுமை மிக அதிகமாக இருக்கும்போது உங்கள் RTT ஏற்ற இறக்கம் அதிகமாகிவிடும் எனவே அந்த விஷயத்தில் தீர்வு என்னவென்றால் சராசரியைத் தவிர ஆர்டிஓ மதிப்பீட்டின் போது ஆர்டிடியின் மாறுபாட்டை நீங்கள் கருதுகிறீர்கள் இப்போது ஆர்டிடியின் மாறுபாட்டை எவ்வாறு கருதுகிறோம் இப்போது RTT இன் மாறுபாட்டைக் கருத்தில் கொள்ள RTTVAR என அழைக்கப்படும் RTT மாறுபாடு மாறுபாட்டை நீங்கள் பின்வருமாறு புதுப்பிக்கிறீர்கள் ஆகவே RTTVAR beta நேரத்திற்கு முந்தைய RTTVAR இன் மதிப்பீட்டிற்கும் மாறுபாட்டின் தற்போதைய மதிப்பீட்டின் plus 1 minus betaவிற்கும் சமமாக இருக்கும் இது RTT இன் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் அளவிடப்பட்ட RTT க்கும் இடையிலான வித்தியாசம் இது உங்களுக்கு தற்போதைய மாறுபாட்டைக் கொடுக்கும் மேலும் நாம் betaவை சமமாக அமைப்போம் to 3 by 4 இப்போது நீங்கள் RTO ஐ பின்வருமாறு மதிப்பிடுகிறீர்கள் நீங்கள் SRTT மதிப்பை எடுத்துக்கொள்வீர்கள் அதாவது சுற்று பயண நேரத்தை RTT மாறுபாட்டின் plus 4 மடங்காக மதிப்பிடுதல் ஆகவே உங்கள் நெட்வொர்க் சுமை அதிகமாகிவிட்டால் நீங்கள் இங்கே மாறுபாட்டையும் கருத்தில் கொள்கிறீர்கள் ஆகவே கணினி இந்த மாறுபாட்டிற்கு ஏற்றதாக இருக்கும் இப்போது ஏன் 4 என்று ஒரு கேள்வி உங்கள் மனதில் வரக்கூடும் ஆகவே கடவுளுக்கு அது தெரியும் ஏன் 4 ஆகவே அது எப்படியோ தன்னிச்சையாக இருந்தது ஆகவே இந்த ஆர்டிஓ மதிப்பீட்டைக் கையாண்ட ஜேக்கப்சன்Jacobson's காகிதத்தை நீங்கள் பார்த்தால் ஜேக்கப்சனின்Jacobson's காகிதம் இதுபோன்ற பல புத்திசாலித்தனமான தந்திரங்களால் நிரம்பியுள்ளது ஆகவே இந்த கணக்கீட்டை இலகுவாக மாற்ற அவர்கள் முழு கூட்டல் கழித்தல் மற்றும் மாற்றத்தைப் பயன்படுத்தினர் ஆகவே அவர் இந்த மதிப்பை 4 ஐப் பயன்படுத்தினார் இதனால் 4 என்பது 2 சதுரம் ஆகவே இந்த கணக்கீட்டை உருவாக்க binary shift செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம் ஆகவே இது ஒரு காரணம் ஜேக்கப்சன் இந்த மதிப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி இந்த மதிப்புகளை இந்த குறிப்பிட்டதை அமைத்துள்ளார் இப்போது மற்றொரு கேள்வி வருகிறது இது ஒரு பகுதியை இழந்து மீண்டும் பரிமாற்றம் செய்யும்போது நீங்கள் எவ்வாறு ஆர்டிடி மதிப்பீட்டைப் பெறுவீர்கள் என்பது போன்றது ஒரு பிரிவு இழந்து மீண்டும் பரிமாற்றம் செய்யப்பட்டால் நீங்கள் ஆர்டிடியின் சரியான மதிப்பீட்டைப் பெற மாட்டீர்கள் ஏனெனில் இந்த பிரிவு நீங்கள் பிரிவை கடத்தியுள்ளீர்கள் ஆகவே நீங்கள் இங்கே டைமரைத் தொடங்கிய பிரிவு இழந்துவிட்டது ஆகவே நாம் பிரிவை கடத்திய நேரம் முடிந்ததும் உங்களுக்கு மீண்டும் நேரம் முடிந்தது உங்களுக்கு ஒப்புதல் கிடைத்தது இப்போது அப்படியானால் இது நடக்கும் வெளிப்படையாக RTTயின் மதிப்பீட்டை உங்களுக்கு வழங்க வேண்டாம் ஏனென்றால் பிரிவு இடையில் தொலைந்து போயுள்ளது அதே பிரிவின் நகல் பரிமாற்றத்தையும் செய்துள்ளீர்கள் இப்போது இதைத் தடுக்க Karn ஒரு அல்கோரிதம் வழங்குகிறது மற்றும் மறுபயன்பாடு செய்யப்பட்ட எந்தவொரு பிரிவுகளிலும் மதிப்பீடுகளை புதுப்பிக்க வேண்டாம் என்று Karns வழிமுறை கூறுகிறது ஆகவே நீங்கள் ஒரு பகுதியை மீண்டும் அனுப்பும் போதெல்லாம் உங்கள் RTT மதிப்பீட்டை புதுப்பிக்க வேண்டாம் பிரிவு முதல் முறையாக வரும் வரை ஒவ்வொரு தொடர்ச்சியான பரிமாற்றத்திலும் இது இருமடங்காகும் ஆகவே நீங்கள் ஒரு நேரத்தை ஒரு நேரத்தை அமைத்தவுடன் அதுபோன்றது நீங்கள் ஒரு நேரத்தை அமைத்தவுடன் உங்களுக்கு நேரம் முடிந்தது என்று கூறுங்கள் நீங்கள் பகுதியை மறுபரிசீலனை செய்கிறீர்கள் இது RTO இன் மதிப்பு என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அடுத்த முறை நீங்கள் அமைக்கும் போது 2 மடங்கு RTO ஆகும் ஆகவே பதிலைத் திரும்பப் பெற அதிக நேரம் காத்திருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் பதிலைத் திரும்பப் பெற்றால் நல்லது நீங்கள் அதைப் பெறவில்லை என்றால் நீங்கள் அதை 4 மடங்கு RTO ஆக்குகிறீர்கள் ஆகவே நீங்கள் ஒப்புதலைப் பெறும்போதெல்லாம் ஒப்புதலைத் திரும்பப் பெறும் வரை நீங்கள் ஆர்டிஓவை அதிகரிக்கிறீர்கள் நீங்கள் அதை மறுபயன்பாட்டு காலக்கெடுவின் அசல் செயல்படுத்தலுக்கு மீட்டமைக்கிறீர்கள் ஆகவே இந்த தொடர்ச்சியான டி பி டைமர் போன்ற பிற டி பி டைமர்கள் உள்ளன அவை ரிசீவர் பஃபர் 0 என அறிவிக்கப்படும்போது முட்டுக்கட்டைகளைத் தவிர்க்கின்றன ஆகவே டைமர் அனுப்புநரை விட்டு வெளியேறிய பிறகு புதுப்பிக்கப்பட்ட சாளர அளவைப் பெற ரிசீவருக்கு ஒரு ஆய்வு பாக்கெட்டை அனுப்புகிறது ஏதோ இருக்கிறது Keepalive timer என அழைக்கப்படுகிறது ஆகவே இந்த கீப்பலைவ் டைமர் ஒரு இணைப்பு நீண்ட காலத்திற்கு செயலற்ற நிலையில் இருக்கும்போது இணைப்பை மூடுகிறது ஆகவே எந்த தரவையும் அனுப்பாமல் ஒரு இணைப்பை அமைத்துள்ளீர்கள் ஆகவே இந்த கீப்பாலிவ் டைமருக்குப் பிறகு அது போய்விடும் பின்னர் இணைப்பு மூடப்பட்டால் நாம் பார்த்த நேர காத்திருப்பு நிலை ஆகவே பாக்கெட் வாழ்நாளில் இரு மடங்காக இருக்கும் இணைப்பை மூடுவதற்கு முன்பு நீங்கள் காத்திருங்கள் ஆகவே இது புலோ கன்ட்ரோல் வழிமுறை மற்றும் உங்கள் TCP டைமர் மதிப்புகளின் வேறுபட்ட அமைப்பைப் பற்றியது அடுத்த வகுப்பில் நகல் ஒப்புதலைப் பார்ப்போம் அல்லது TCP கஞ்சசேன் கட்டுப்பாட்டை நிர்வகிப்பதற்காக இந்த இழப்பை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி